காட்சி சமநிலையைப் பொருத்தவரை வண்ணம் மற்றொரு மிக முக்கியமான கருத்தாகும் எனவே சில நல்லிணக்கத்தைப் பெறுவதற்கு அல்லது ஒரு சிறந்த வெளிப்பாட்டின் பொருட்டு சில தரம் சற்று ஒழுங்கற்றதாக இருக்க வேண்டுமென்றாலும் வண்ணத்தின் உதவியை எடுத்துக்கொள்கிறோம் முந்தைய சொற்பொழிவுகளில் நாம் வண்ணத்தைப் பார்த்தோம் அதன் மதிப்பின் விதிமுறைகள் மிகவும் துல்லியமாகவும் அடித்தளமாகவும் இருக்க ஒரு உதாரணத்தைப் பற்றி சிந்திக்கலாம் மஞ்சள் மற்றும் ஊதா போன்ற வண்ணங்களின் கலவையை உருவாக்க விரும்பினால் அவை மாறுபட்ட நிறமாக இருந்தாலும் ஒரு நல்ல கலவையை தரும் நாம் அவற்றை இணைக்கும்போது சரியான ஊதா நிறத்திற்கு சரியான மஞ்சள் நிறத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது அந்த குறிப்பிட்ட வண்ணத்தின் மதிப்பு இணைக்கப்பட்டுள்ளது மஞ்சள் மற்றும் ஊதா என்பது அவசியமில்லை என்று அர்த்தமல்ல நாங்கள் அனைத்து மஞ்சள் மற்றும் அனைத்து ஊதா நிறங்களையும் ஒரு வரம்பில் குறிப்பிடுகிறோம் எனவே நாங்கள் உணருவோம் புரிந்துகொள்வோம் மேலும் வண்ணத்தை எவ்வாறு தேர்வு செய்வது பயன்படுத்துவது மற்றும் ஒரு நிபந்தனையுடன் மாற்றியமைக்கும்போது வண்ணங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றிய எங்கள் கருத்துக்களை நாங்கள் தெளிவாக உணர்த்துவோம் ஒரு வண்ணம் சாந்தமான பின்னணியில் வித்தியாசமாக இருக்கும் அதே வண்ணம் மிதமான வண்ண பின்னணியில் வித்தியாசமாக இருக்கும் எனவே வண்ணம் அதன் குணாதிசயங்களை வெவ்வேறு சூழல்களில் மாற்றுகிறது மேலும் அந்த பிரச்சினைகள் அனைத்தையும் நாங்கள் எவ்வாறு தீர்க்கிறோம் தொழில் ரீதியாக வண்ணத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் வண்ணத் தட்டுகளிலிருந்து வண்ணங்களை எவ்வாறு தேர்வு செய்கிறோம் வண்ண சக்கரங்களை எவ்வாறு உருவாக்குகிறோம் மற்றும் பலவற்றைப் வரும் சொற்பொழிவில் பார்ப்போம் ஒரு வண்ணம் மூன்று வழிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது ஒன்று சிவப்பு என்பது வண்ணத்தின் பெயர் பின்னர் அதன் தூய்மையால் சிவப்பு கொஞ்சம் இருந்தால் அது இளஞ்சிவப்பு கிரிம்சன் அல்லது செங்கல் சிவப்பு நிறமாக இருக்கலாம் நிறம் எவ்வளவு ஒளி அல்லது எவ்வளவு இருண்டது என்பதைக் அதன் மதிப்பு குறிக்கிறது இவ்வாறு நிறம் நிறைவுற்று இருக்கிறது இந்த பொதுவான கருத்தின் மூலம் குரோமா தீவிரம் செறிவு மற்றும் ஒளிர்வு மதிப்பு அழைக்கப்படும் இந்த சொற்களின் அடிப்படை அர்த்தங்கள் என்ன என்பதையும் பார்ப்போம் வண்ணத்தின் விளக்கத்துடன் செய்யப்பட வேண்டிய மற்றும் ஒன்றோடொன்று தொடர்புடைய சொற்கள் பற்றியும் பார்ப்போம் எனவே சாம்பல் நிறத்தில் ஒரு சாயல் எவ்வளவு தூய்மையானது என்பதை குரோமா குறிக்கிறது மற்றும் சாயல் என்பது நாம் வண்ணத்திற்கு பயன்படுத்த வேண்டிய சொல் இது ஒரு மாற்றாகும் இது மிகவும் பொருத்தமானது சாயத்திற்கு உண்மையில் நிறம் என்று பொருள் வண்ணம் ஒரு பரந்த அளவை உள்ளடக்கியது சாயல் என்பது ஒரு எளிய சொல் குரோமா சாம்பல் நிறத்தில் சாயலின் தூய்மையைப் பற்றி பேசுகிறது வண்ணமயமானதாக இருக்கும்போது எந்த குரோமாவும் இல்லை எனவே எந்த சாயல் நிலையும் எங்களுக்கு சாம்பல் நிறத்தை அளிக்காது எனவே சாம்பல் நிறமானது நிறமற்றது பின்னர் சாம்பல் நிறத்துடன் சாயலின் தூய்மையை நாங்கள் தீர்மானிக்கிறோம் இது குரோமாவின் அறிகுறியை நமக்கு வழங்குகிறது செறிவு என்றால் என்ன இது ஒரு வரம்பில் ஒரு சாயலின் தூய்மையின் அளவு ஒரு நிறத்தின் தீவிரம் சாயலின் பிரகாசம் மற்றும் மந்தமான தன்மையைப் பொறுத்தது ஒருவர் வெள்ளை அல்லது கருப்பு நிறத்தை சேர்ப்பதன் மூலம் மாற்றலாம் எனவே மிக உயர்ந்த மதிப்புடைய வெள்ளை அல்லது குறைந்த மதிப்பில் இருக்கும் கருப்பு நிறத்தை சேர்ப்பதன் மூலம் ஒரு நிறத்தின் தீவிரம் மாறக்கூடும் பின்னர் ஒளிர்வு அல்லது மதிப்பைப் பற்றி பேசலாம் இது ஒரு வண்ணத்தின் மதிப்பை நிர்ணயிக்கும் ஒரு சாயலில் இருந்து பிரதிபலிக்கும் ஒளியின் அளவைக் குறிக்கிறது எனவே எளிமையாகச் சொல்வதானால் வெள்ளை நிறத்தின் ஒளி உள்ளடக்கம் கொண்ட அந்த சாயல்கள் அதிக ஒளிர்வு அல்லது மதிப்பைக் கொண்டுள்ளன எனவே ஒரு இலகுவான வண்ணத்தின் மதிப்பு அதிகம் ஒரு இருண்ட நிறம் மதிப்பு குறைவாக உள்ளது பின்னர் நிழல் மற்றும் நிறத்தைப் பற்றி பேசலாம் இந்த இரண்டு சொற்களுக்கும் என்ன வித்தியாசம் அவை ஒரு சாயலின் மாறுபாட்டைக் குறிக்கும் சொற்கள் எனவே எது நிழலாகவும் நிறச்சாயலாகவும் மாறும் கருப்பு மற்றும் வெள்ளை அடிப்படையில் அதைப் புரிந்துகொள்வோம் நாம் ஒரு சாயலுக்கு கருப்பு சேர்க்கும்போது அது ஒரு நிழலை உருவாக்குகிறது நாம் ஒரு சாயலுக்கு வெள்ளை சேர்க்கும்போது அது ஒரு நிறச்சாயலை உருவாக்குகிறது எனவே மதிப்பு மற்றும் வண்ணம் அவை மிகவும் நெருக்கமாக தொடர்புடையவை மதிப்பு என்பது ஒளி மற்றும் இருட்டிற்கான கலைச் சொல்லாகும் எனவே சில பகுதிகளின் மதிப்பு கொடுக்கப்பட்ட சூழலில் ஒப்பீட்டு ஒளி அல்லது இருளைக் கொண்டுள்ளது வண்ண சக்கரத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் வண்ண கலவையை மிகவும் மூலோபாய வழியில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் ஒரு வண்ண சக்கரம் என்றால் என்ன சக்கரத்தில் வண்ணங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் வெவ்வேறு வண்ண சேர்க்கைகளால் அவை எவ்வாறு விஞ்ஞான ரீதியாக ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை வண்ண சக்கரத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் உருவாக்கக்கூடிய வண்ண கலவைகள் என்ன அவை எவ்வாறு உள்ளன மற்றும் அதன் செயல்பாடு பற்றி பார்ப்போம் ஒரு வண்ண சக்கரத்தில் நாம் மூன்று முதன்மை வண்ணங்களைக் கொண்டுள்ளோம் அவை மஞ்சள் நீலம் மற்றும் சிவப்பு மற்றும் பின்னர் நமக்கு இரண்டாம் வண்ணங்கள் உள்ளன இரண்டாம் நிலை வண்ணம் இரண்டு முதன்மை வண்ணங்களை கலப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது இந்த வண்ண சக்கரத்திற்கு நாம் மஞ்சள் நிறத்தை சிவப்புடன் கலக்கும்போது ஆரஞ்சு உற்பத்தி செய்யப்படுகிறது பின்னர் நீலம் மற்றும் சிவப்பு ஆகியவை வயலட்டை உருவாக்கும் நீலம் மற்றும் மஞ்சள் பச்சை நிறத்தை உருவாக்கும் எனவே இந்த மூன்று வண்ணங்களும் இந்த வரம்பில் உள்ள இரண்டாம் நிலை வண்ணங்கள் வண்ண சக்கரத்தில் ஆரஞ்சு நிறத்திற்கான ஒரு இடத்தையும் ஊதா அல்லது ஊதா நிறத்திற்கான இடத்தையும் பின்னர் இது பச்சை நிறத்திற்கான இடத்தையும் பின்னர் இந்த இரண்டு நிழல்களையும் இடையில் கலப்பதன் மூலம் மற்றொரு நிறத்தையும் எடுக்கலாம் எனவே இங்கே ஒரு பச்சை மற்றும் மஞ்சள் இருந்தால் இடையில் ஒரு மூன்றாம் நிழலையும் பெறலாம் அது ஒரு பச்சை நிற மஞ்சள் அல்லது மஞ்சள் பச்சை ஆகும் நீங்கள் ஆரஞ்சு நிற மஞ்சள் அல்லது மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு ஆரஞ்சு சிவப்பு ஊதா அல்லது மற்றொரு நிழலைப் பெறுவீர்கள ஊதா சிவப்பு நீல ஊதா அல்லது ஒரு ஊதா நீலம் அல்லது பச்சை நீலத்தையும் பெறலாம் வண்ண சக்கரம் இந்த நோக்கத்திற்காக இவ்வாறு இருக்கும் எனவே நம்மிடம் இருப்பது மூன்று முதன்மை வண்ணங்கள் மூன்று இரண்டாம் வண்ணங்கள் மற்றும் 1 2 3 4 5 மற்றும் 6 மூன்றாம் வண்ணங்கள் இதன் மூலம் வண்ண சக்கரத்தில் நாம் சுவாரஸ்யமான சேர்க்கைகளுக்கு செல்லலாம் முதன்மை இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் வண்ணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக எவ்வாறு அமைப்பது என்ற அறிவைக் கொண்டு நாம் கலந்து பொருத்தலாம் வண்ணங்களின் தன்மையின் தர்க்கத்தைப் பயன்படுத்தி வண்ணங்கள் எவ்வாறு செயல்படுகின்றனஇவ்வாறு அது நம் கண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அற்புதமான வண்ண சேர்க்கைகளை தருகிறது இந்த வண்ண சக்கரத்தில் நாம் காண வேண்டியது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட வரைபடத்தில் இருந்து நான் உணர்ந்துள்ள வண்ணங்கள் அனைத்தும் உள்ளன இது அதே வரைபடத்தின் விளைவாகும் அங்கு நாம் மூன்று முதன்மை வண்ணங்கள் மூன்று இரண்டாம் வண்ணங்கள் மற்றும் 6 மூன்றாம் வண்ணங்களை பெறுகிறோம் எனவே இது நமது வண்ண சக்கரம் மற்றும் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த வண்ண சக்கரத்தின் மூலம் சில சுவாரஸ்யமான வண்ண சேர்க்கைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது இதைப் பயன்படுத்துவதன் மூலம் வண்ணத்திற்கு இடையிலான உறவை அடையாளம் காண்பது எளிதாக இருக்கும் எனவே ஒரே சாயலின் நிழல் அல்லது சாயல் மாறுபாடுகள் கொண்ட வண்ணங்களின் ஒற்றை நிற உறவு என்று அழைக்கப்படும் ஒரு உறவு உள்ளது எனவே இந்த வண்ணச் சக்கரத்தில் நாம் ஒரு ஒற்றை நிறத்தைத் தேடினால் மஞ்சளின் மோனோக்ரோமை நாம் பெறலாம் மஞ்சள் மோனோக்ரோம் நமக்கு மற்றொரு வரம்பைக் கொடுக்கும் அது விளிம்பு வரை பிரிக்கப்படும் மற்றும் அதே வரம்பில் மஞ்சள் நிற மாறுபாட்டைக் கொண்டிருக்கும் இதேபோல் நாம் சிவப்பு நிறத்தில் ஒரு மோனோக்ரோம் பெற்றால் நாம் சிவப்பு நிறங்களின் வெவ்வேறு நிறச்சாயங்களை பெறுவோம் மேலும் அதில் வெள்ளை நிறத்தை சேர்ப்பதன் மூலம் நாம் சாயலைப் பெறுகிறோம் எனவே இது ஒளியிலிருந்து இருட்டிற்குச் செல்லும் ஒரு வரம்பாக இருக்கும் எனவே இது இருட்டாகவும் இது வெளிச்சமாகவும் இருக்கும் வரம்பாகும் மேலும் ஒரு வண்ணத்தின் வரம்புகளின் உதவியுடன் முழு ஓவியத்தையும் உருவாக்க முடியும் மோனோக்ரோம் என்றால் மோனோ ஒற்றை மற்றும் குரோம் நிறம் எனவே பெயரால் நாம் ஒரு வண்ணத்தின் வரம்பு என்பதை உருவாக்க முடியும் எனவே நீல நிறத்தின் வெவ்வேறு நிழல்களுடன் ஒரு முழுப் படத்தையும் வரைவதற்கு முடியும் எனவே விளிம்பில் அது இருண்டதாக இருக்கும் இது மையத்திற்கு வரும்போது மெதுவாக இலகுவாக இருக்கும் இது மிகவும் இலகுவாக இருக்கும் எனவே அது ஒரே வண்ணமுடையது நாம் பல்வேறு வகையான வண்ணங்களை எடுக்கலாம் மூன்றாம் நிலை வண்ணங்களில் ஏதேனும் ஒன்றை எடுத்து அதிலிருந்து ஒரு ஒற்றை நிறத்தை பெறலாம் ஒற்றை நிற வரம்பு என்பது பிரிவில் பாதுகாப்பான ஒன்றாகும் மேலும் ஒரு மதிப்பு மாற்றத்தால் நாம் தொடர்ந்து சோதனை செய்து ஒரே வண்ண கலவையில் நல்ல முடிவைப் பெறலாம் பின்னர் வண்ணங்களின் நிரப்பு உறவு என்று அழைக்கப்படும் மற்றொரு உறவு உள்ளது எனவே நிரப்பு வண்ணங்கள் பொதுவாக வண்ண சக்கரத்தில் ஒன்றுக்கொன்று எதிர்த்து உட்கார்ந்திருக்கும் வண்ணங்கள் மஞ்சள் நிறத்திற்கான நிரப்பு நிறம் ஊதா நிறமாகவும் பச்சை நிறத்தின் நிரப்பு நிறம் சிவப்பு நிறமாகவும் நீல நிறத்தின் நிறம் ஆரஞ்சு நிறமாகவும் இந்த வழியில் வண்ண சேர்க்கைகளின் முடிவு செய்யப்படும் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு நிரப்பு நிறத்தைத் தேடுவோம் அவர்கள் ஒரு வண்ண சக்கரத்தில் ஒன்றுக்கொன்று எதிரே அமர்ந்திருப்பதைக் காண்போம் அவை ஆச்சரியமான மாறுபாட்டை உருவாக்கக்கூடும் மேலும் இது பூரண நிறங்களைக் கொண்டிருக்கும்போது இது போன்ற அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஒரு வண்ணம் பூரணமாக இருந்தால் ஒரு வண்ணம் மற்றொரு நிறத்துடன் ஒரு நிரப்பு உறவில் உள்ளது நாம் பச்சை மற்றும் சிவப்பு வண்ணங்களை எடுத்தால் இந்த இரண்டு வண்ணங்களையும் கலந்தால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான எந்த நிழலும் கிடைக்காது எனவே நாம் ஒரு கடுகு நிறத்தை பெறுவோம் அவற்றை நாம் அருகருகே வைத்தால் அது போன்ற மற்றொரு நிறத்தின் மற்றொரு சமிக்ஞையை நமக்குத் தராது நீலம் மற்றும் மஞ்சள் வண்ணங்களை ஒன்றாக இணைத்தால் அது நமக்கு ஒரு பச்சை உணர்வைத் தருகிறது பச்சை மற்றும் சிவப்பு ஆகியவை நிரப்பு மற்றும் அவை மற்றொரு நிறத்தின் எந்த உணர்வையும் தராது அவை வலுவான மாறுபாடாகக் கருதப்படுகின்றன எதிர்மாறாக இருக்கின்றன அவை மிகவும் சுவாரஸ்யமானவை மற்றும் சேர்க்ககளில் மறக்கமுடியாதவை ஏனெனில் சிவப்பு மற்றும் பச்சை கலவையை நாம் காணும்போது வேறு எந்த நிறத்தையும் நம் மனதில் சுமக்கவில்லை எனவே நாங்கள் அதை சிவப்பு மற்றும் பச்சை என்று நினைவில் கொள்வோம் வண்ண கலவையானது அதன் சொந்த நன்மையைக் கொண்டுள்ளது இது ஒரு நிரப்பு உறவு வண்ண சக்கரத்தில் எதிரே அமர்ந்திருக்கும் இரண்டு வண்ணங்களை ஒன்றிணைத்து சுவாரஸ்யமான சேர்க்கைகளை செய்யலாம் இந்த இரண்டு வண்ணங்களுக்கிடையில் மற்றொரு உறவு உள்ளது பச்சை மற்றும் சிவப்பு போன்ற நிரப்பு உறவு பிளவு நிரப்பு உறவு என்று அழைக்கப்படும் இந்த நிரப்பு நிறத்தின் மாறுபாட்டையும் நாம் செய்யலாம் அங்கு நாம் என்ன செய்வோம் நாங்கள் சிவப்பு நிறத்தைத் தேர்ந்தெடுப்போம் பச்சை நிறத்தைத் தேர்ந்தெடுப்பதற்குப் பதிலாக பச்சை நிறத்தின் இருபுறமும் அமர்ந்திருக்கும் இரண்டு வண்ணங்களை எடுப்போம் என்பதை உறுதி செய்வோம் சிவப்பு மற்றும் சிவப்பு நிறத்தின் நிரப்பு நிறமாக இருக்கும் வண்ணத்தை நாங்கள் எடுக்கிறோம் நேரடி நிரப்பு நிறம் பச்சை எனவே பச்சை நிறத்திற்கு வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம் மேலும் இரண்டு வண்ணங்களைத் தேர்ந்தெடுப்போம் இந்த இரண்டின் கலவையின் வரம்பைக் கொண்டிருப்போம் நாம் பெறுவது இந்த மூன்று வண்ணங்களின் கலவையாகும் இது ஒரு மாறுபாடாகும் இது பச்சை நிறத்தின் இருபுறமும் இருக்கும் சிவப்பு மற்றும் இரண்டு மூன்றாம் நிழல்களைப் பயன்படுத்திய மூன்று வண்ண கலவையாகும் இது அதன் நிரப்பு நிழல் மற்றும் நாங்கள் அதை ஒரு பிளவு நிரப்பு சேர்க்கை என்று அழைக்கிறோம் இவை வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய நல்ல கலவையாகும் எனவே இரட்டை நிரப்பு சேர்க்கை என்று அழைக்கப்படும் மற்றொரு கலவையை நாங்கள் முயற்சிப்போம் அது இப்போது நாம் யூகிக்கக்கூடிய ஒன்று நிரப்பு வண்ணங்களைத் தேர்ந்தெடுப்பதற்குப் பதிலாக இரு வண்ணங்களையும் விட்டுவிட்டால் இந்த முக்கிய எதிர் நிழல்களைக் கருத்தில் கொள்ளாவிட்டால் இந்த வரம்பில் இங்கே இருக்கும் மற்ற வண்ணங்களை தேர்வு செய்கிறோம் எனவே நாங்கள் ஒரு கலவையைப் பெறுவோம் இது மிகவும் சுவாரஸ்யமானது இதன் கலவையானது இது இரட்டை நிரப்பு வண்ணத்தின் ஒரு எடுத்துக்காட்டு மேலும் இது வேறுபட்ட மாறுபாட்டால் உருவாக்கப்படலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த உதாரணத்திற்கு நாம் இந்த இரண்டு பூர்த்தியான நிழல்களை பரிசீலித்தது காரணமாக நீலம் மற்றும் ஆரஞ்சு அல்லது மஞ்சள் மற்றும் ஊதா போன்ற பல நிரப்பு நிழல்கள் உள்ளன அந்த முதன்மை வண்ணங்களின் இருபுறங்களிலிருந்தும் நாம் ஒரு நிரப்பு வண்ணத்தை தேர்வுசெய்து இந்த வகையான சேர்க்கைகளின் முழு அளவையும் பெறலாம் பின்னர் எங்களிடம் இன்னொரு கலவையும் உள்ளது இது மிகவும் சுவாரஸ்யமானது இது ஒப்புமை வண்ண கலவை என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒப்புமை என்பது செயலொற்றுமை என்று அழைக்கப்படும் வார்த்தையுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்ட ஒரு சொல் ஒப்புமை ஒற்றுமையைக் குறிக்கிறது இந்த கலவையில் நாம் வேறுபட்ட வண்ணங்களை எடுத்துக்கொள்கிறோம் எனவே வண்ண சக்கரத்தில் அருகில் அமைந்துள்ள வண்ணங்களுடன் ஒத்த உறவு நடக்கப்போகிறது வண்ண சக்கரத்தின் எந்த இடத்திலிருந்தும் அருகிலுள்ள எந்த நிறத்தையும் நாம் எடுக்கலாம் இங்கிருந்து ஒரு வண்ணத்தின் முழு அளவையும் எடுத்துக் கொண்டால் எல்லா வண்ணங்களும் அருகருகே ஒரு அழகான ஒப்புமையை உருவாக்கும் இந்த அனைத்து வண்ணங்களும் ஒன்றுடனொன்று ஒத்திருக்கின்றன மேலும் அவை ஒத்த குணாதிசயத்தைக் கொண்டிருக்கும் இது ஒரு ஒப்புமை கலவையின் மிகச் சிறந்த முடிவைக் கொடுக்கும் அதில் நாம் சில மாற்றங்களைச் செய்யலாம் அதை மாற்றுவதன் மூலம் மற்றொரு நிழலை நாம் எடுக்கலாம் அதற்கு மற்றொரு வண்ணத்தைச் சேர்க்கலாம் இவை ஒத்த வண்ண வரம்பாகும் இதேபோல் அதே வண்ண சக்கரத்திலிருந்து இன்னும் சில ஒத்த வண்ண கலவையை நாம் மாற்றலாம் மற்றும் பெறலாம் அந்த வகையில் நாம் ஒத்த வண்ண கலவையின் புதிய வரம்புகளை மாற்றுவதையும் பெறுவதையும் தொடரலாம் அவை நம் வண்ண சேர்க்கை மற்றும் வண்ண வரம்புகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி மாறுபாடு ஒன்று உள்ளது இது ஏற்பாட்டை மேலும் விரிவாக்கும் அதாவது நாம் ஒரு முக்கோண சேர்க்கையை வைத்திருக்கும் போது ஒவ்வொரு முறையும் இது போன்ற வடிவத்தைப் வரம்பைத் தேர்ந்தெடுக்கும் போது இது போன்ற ஒரு வடிவத்தை அது பெறுகிறது இந்த வண்ணத்தையும் இந்த நிறத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது ஒரு கலவையின் முக்கோண உறவை நமக்குத் தருகிறது எனவே மூன்று சாயல்கள் ஒரு வண்ண சக்கரத்தில் சமமாக நிலைநிறுத்தப்படும்போது முக்கோண உறவுகள் அதன் வரம்பில் தொடர்ந்து மாறக்கூடும் இது போன்ற ஒரு வண்ணம் இருக்கும்போதெல்லாம் இதுவும் ஒரே தூரத்தில் அமர்ந்திருக்கும் அவை வண்ண சக்கரத்தில் சம தூரத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன அவை நல்ல வண்ண கலவையாக எண்ணப்படும் அவை இணக்கமாக இருக்கும் இந்த அறிவிலிருந்து நாம் மேலும் மேலும் வண்ண கலவையை உருவாக்கி சீரான வண்ண சேர்க்கைகளைப் பெறலாம் இணக்கமாக இருக்கும் சில சுவாரஸ்யமான வண்ண சேர்க்கைகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கிடைத்தன அதிலிருந்து நாம் எங்கள் கலவையில் ஏதேனும் ஒத்திசைவின்மையை விரும்பினால் சில வண்ண முரண்பாடுகள் அல்லது ஒருவருக்கொருவர் முரண்படும் வண்ணங்கள் இருக்கும் போது ஒத்த விஷயங்கள் இருக்கலாம் அதன் மற்ற தொகுப்பிலிருந்து நாம் தேர்வு செய்யலாம் சரியான உறவுகள் இல்லாத இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு போன்ற வண்ணங்கள் உள்ளன அவற்றை ஒப்புமை அல்லது பிளவு நிரப்புதல் அல்லது இரட்டை நிரப்பு சேர்க்கை அல்லது முக்கோண சேர்க்கை அல்லது ஒப்புமை சேர்க்கை ஆகியவற்றால் ஏதேனும் ஒன்றில் அவற்றை வைக்கலாம் எனவே அந்த இரண்டு வண்ணங்களும் அல்லது ஒரே வரம்பில் உள்ள வெளிர் பச்சை நிற மஞ்சள் அல்லது மஞ்சள் நிற பச்சை நிறத்துடன் ஒரு ஒளி ஊதா நிறத்தை எடுத்தால் அவை எந்தவொரு வகையிலும் பொருந்தாது எனவே அவை வண்ண முரண்பாட்டின் சில நல்ல எடுத்துக்காட்டுகள் மற்றும் மாறுபட்ட வண்ணங்களும் வலுவான அறிக்கைகளை வெளியிடலாம் அவை பேஷன் தொழில்களில் லோகோவிற்காக பிற வணிக நோக்கங்களுக்காக சோதனை ரீதியாகப் பயன்படுத்தப்படலாம் அவை இணக்கமாக இல்லாவிட்டால் வண்ண ஒற்றுமை வண்ணத்தில் ஒற்றுமையை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் பின்னர் அதை வெவ்வேறு வகையான மதிப்பு மாற்றங்களுடன் எவ்வாறு கையாள்வது என்பதையும் நமக்குத் தருகிறது எனவே மதிப்பை சரியான இணக்கமான அளவில் சரியாகப் பராமரித்து வண்ணங்கள் மற்றும் நிழல்களுடன் சமரசம் செய்யலாம் பின்னர் அதிலிருந்து ஒரு நல்ல முடிவையும் நாம் பெறலாம் இவை அனைத்தும் வண்ணங்களை ஒன்றிணைத்து சுவாரஸ்யமான முடிவுகளைப் பெறுவதில் நாம் எவ்வளவு சோதனைக்கு உட்படுத்துகிறோம் என்பதைப் பொறுத்தது நம் அடுத்த சொற்பொழிவில் சாம்பல் நிறமற்ற வரம்புகள் எவ்வாறு வண்ணத்துடன் தொடர்புடையவை வண்ணத்தை தவிர்த்து மதிப்பைக் கருத்தில் கொண்டு சுவாரஸ்யமான முடிவுகளைப் பெறுவது போன்ற விஷயங்களைப் பற்றி பேசப் போகிறோம் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பார்ப்போம்